எனவே இந்த சூழ்நிலையில் புகழ்பெற்ற உதாரணம் உத்தரம் சமன்பாட்டிற்கு தீர்வாகும் எனவே உத்தரம் சமன்பாடு என்றால் என்ன என்று குறிப்பிட்டு விடுகிறேன் எனவே நம்மிடம் ஒரு கடினமான தடி இருப்பதாகவும் தடி சுவரில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம் தடியை பொருத்தினால் அது 1 முனையில் பிணைக்கப்படலாம் அல்லது தடி 2 முனைகளில் பிணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதன் மேல் இந்த கற்றை மீது நாம் ஒரே மாதிரியான சுமை அல்லது புள்ளிப்பளுவை பயன்படுத்துகிறோம் அல்லது இந்த கற்றை இன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சுமை எனவே t 0 எனலாம் எனவே இந்த உத்தரத்திற்கு என்ன ஆகிறது என்று பார்க்கலாம் இந்த சுமை அகற்றப்பட்ட பிறகு அல்லது வேறு சில நிபந்தனைகளின் பயன்பாடு காரணமாக இருக்கலாம் இதை நாம் இந்த எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம் எனவே நாம் மேலே செல்லலாம் எனது செங்குத்து உத்தரம் விலகலை நான் குறிக்கிறேன் என்று சொல்லலாம் எனவே என்னிடம் ஒரு உத்தரம் உள்ளது இது சுவர் மற்றும் இந்த உத்தரம் சுவற்றில் தொங்குகிறது அது இங்கே பிணைக்கப்பட்டுள்ளது பின்னர் நான் ஒரு சுமை வைக்கிறேன் சுமை ஒரே மாதிரியாக அல்லது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வைக்கப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் சில சுமை போடப்படுகிறது பின்னர் உத்தரத்தின் நிலை எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த சுவரில் நாம் பல்வேறு வகையான நிலைகளைக் கொண்டிருக்கலாம் மேலும் இந்த சில நிகழ்வுகளுக்கான தீர்வை நாம் விவரிக்கப் போகிறோம் எனவே இந்த செங்குத்து விலகல் y ஆல் குறிக்கப்படுகிறது அங்கு x என்பது உத்தரத்தின் இந்த மாறி எனவே உத்தரம் செங்குத்து விலகல் y ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் உத்தரம் இது ஒரு சீரானதாகும் இது ஒரு சீரான கற்றை அதாவது உத்தரத்தின் அடர்த்தி சீரானது மற்றும் அது செயல்படுகிறது எனவே செயலின் கீழ் இது ஒரு குறுக்கு சுமை மீது செயல்படுகிறது ஒரு அலகு நீளத்திற்கு w x வடிவத்தில் சுமை என்று சொல்லலாம் எனவே ஒரு தூரத்தில் எனவே இந்த x இந்த சுமை பயன்படுத்தப்படும் தூரத்தை குறிக்கிறது தோற்றத்திலிருந்து x தொலைவில் உள்ளது எனவே நாங்கள் எங்கள் ஆய அமைப்பை x செய்கிறோம் இந்த சுமை எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்க்கிறோம் இது நிலையான சட்டத்தின் தோற்றத்திலிருந்து x தூரத்தில் பயன்படுத்தப்படுகிறது எனவே x அச்சில் தோன்றியது மற்றும் செங்குத்து விலகல் செங்குத்து விலகல் y என்பதைக் காண்கிறோம் எனவே y இது கொடுப்பது யாதெனில் கீழ்க்கண்ட வடிவம் கொண்ட பகுதி வகையீட்டுச் சமன்பாட்டை y பூர்த்தி செய்கிறது E யங்கின் குணகம் Young's modulus தொடர்புடைய அளவுகள் y' சாய்வு M EIy" வளையற்றிருப்புதிறன் S EIy"' நறுக்கு விசை எனவே நாம் 2 சூழல் கருத்தில் கொள்ளலாம் இரண்டு சூழல் இரண்டு நிகழ்வுகள் நாம் நிகழ்வு ஒன்றை கருத்தில் கொள்வோம் நாம் ஒரு புள்ளிப்பளுவை பயன்படுத்துகிறோம் இங்கே ஒரு புள்ளிப்பளுவை இடுகிறோம் இரண்டு நிகழ்வுகளை கருத்தில் கொள்ளுங்கள் நிகழ்வு 1 x a ல் புள்ளிப்பளு இடுங்கள் மற்றும் 0 l ல் உத்தரம் இணைக்கப்பட்டுள்ளது

எனவே இந்த உத்தரம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு விலக்கமடைகிறது எனவே அது இப்போது ஒரு அதிர்வு நம்மிடம் நெகிழ்ச்சி இருக்கும் பொழுது அந்த நெகிழ்ச்சி ஓதமடைகிறது இந்த அதிர்வுகள் மற்றும் இந்த வகையான ஒரு உறுப்பை நாம் பெறுகிறோம் இதுதான் ஓத உறுப்பு மேலும் செல்வோம்

எனவே நான் உங்களுக்கு இந்த விளைவை விரைவாக காண்பிக்கப் போகிறேன்

எனவே மீண்டும் இதன் விரிவாக்கத்தை எழுதுவோம் மற்றும் இந்த விளைவுகளை பயன்படுத்தி நமது வாதத்தை உய்த்தறிவோம் மேலும் கொடுக்கப்பட்டுள்ள இந்தஎல்லை நிபந்தனை

எனவே எனவே இன்னும் இது இந்த தீர்வின் இரண்டாவது விரிவாக்கம் x முடிவிலி நோக்கி செல்லும் பொழுது y என்ன என்பதே நம்மிடம் உள்ள ஒரே பிரச்சனை y என்பது ஒரு முடிவுறு மதிப்பு மற்றும் இந்த மதிப்பு ஒரு முடிவுறு இல்லை என்பது எனக்கு தெரியும்